பேரழிவு மீட்பு மற்றும் மீண்டும் உருவாக்கும் இந்த பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நான் ராம் சதீஷ் பசுபுலேதி உதவி பேராசிரியர் கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் துறை ஐ டி ரூர்க்கி ஆருடன் தொடர்புடைய சில கட்டமைப்பைப் பற்றி இன்று நான் உங்களுடன் விவாதிக்கப் போகிறேன் இது பேரழிவு அபாயக் குறைப்பு ஆகும் இது ஒரு தத்துவார்த்த புரிதலில் இருந்து திட்டம் மற்றும் செயல்படுத்தல் அம்சங்கள் மற்றும் சமூக மேலாண்மை செயல்முறை ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது நான் உங்களுடன் பேசப் போகிற எந்த கட்டமைப்பும் ஜான் ட்விக்கின் பல்வேறு கட்டமைப்புகள் மற்றும் புரிதல்களின் ஒரு பெரிய தொகுப்பை அடிப்படையாகக் கொண்டது குறிப்பாக பேரழிவு அபாயக் குறைப்பு இது தொகுதி 9 மற்றும் மனிதாபிமான பயிற்சி நெட்வொர்க்கில் உலகளாவிய நடைமுறை மதிப்பாய்வில் வெளியிடப்பட்டுள்ளது இது மனிதாபிமான பயிற்சியாளரால் நியமிக்கப்பட்டுள்ளது ஜான் ட்விக் யு எல் பார்ட்லெட்டின் உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கிறார் அவருடைய கண்டுபிடிப்புகளிலிருந்து சில விஷயங்களை நான் விவாதிக்கப் போகிறேன் உண்மையில் 1980 களில் இருந்து விவாதிக்கப்பட்ட கட்டமைப்புகள் உள்ளன ஆனால் அவர் என்ன செய்ய முயன்றார் என்றால் அவர் தற்போதைய இலக்கியங்கள் அனைத்தையும் ஒரு பெரிய ஆவணமாக கொண்டு வர முயன்றார் இது தத்துவார்த்த புரிதல் சொற்களஞ்சியம் மற்றும் நிறுவன நெட்வொர்க்குகள் அதன் திட்ட மேலாண்மை பகுதி சமூக சொத்து மேலாண்மை ஆகியவற்றின் ஒரு தொகுப்பு ஆகும் எனவே ஒரு முழுமையான அணுகுமுறையில் அவர் உரையாற்ற முயன்ற பல்வேறு திட்டங்கள் உள்ளன முதலாவதாக குறிப்பாக வளரும் நாடுகளின் சூழலுடன் பேரழிவு அபாய சூழலில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இலங்கை நேபாளம் போன்ற நாடுகள் அபாயக் குறைப்புடன் மட்டுமன்றி வறுமையுடன் அதிகம் தொடர்பு கொண்டுள்ளன வறுமைக் குறைப்புக்கான சவாலும் எமக்கு உள்ளது எனவே இந்த முழு செயல்முறையும் எவ்வாறு செயல்படப் போகிறது என்பதைப் பார்ப்போம் முதலாவதாக இது உலகளாவிய காரணிகளிலிருந்து தொடங்குகிறது ஏனெனில் முதலில் புவியியலாக ஒட்டுமொத்த உலகமும் சமமாக விநியோகிக்கப்படவில்லை பணக்கார நாடுகள் உள்ளன ஏழை நாடுகள் உள்ளன வளமான நாடுகள் உள்ளன வளமற்ற நாடுகள் உள்ளன மேலும் அதில் மிகவும் மாறுபட்ட பொருளாதார குறிகாட்டியைக் கொண்டுள்ளது மேக்ரோ நிலைக் கண்ணோட்டத்திலிருந்தும் அதன் மீசோ நிலை அம்சத்திலிருந்தும் காலநிலை மாற்றம் மாறுபடும் இது ஆளுகை மற்றும் வரையறுக்கப்பட்ட எண்டோஜெனஸ் திறன்களுடன் ஒரே மாதிரியாக இருக்கிறது ஆகவே ஒரு குறிப்பிட்ட சமூகம் எவ்வாறு அதிர்ச்சிகளையும் கையாளுதல்களையும் கையாள இயலாது என்பது ஒரு அமைப்பில் தோல்வியுற்ற இடத்தில் கற்பிக்கிறது ஆகவேதான் ஆட்சியைப் பற்றிய நேரப் பேச்சு முக்கியமானது இவை அனைத்தும் உண்மையில் அடிப்படை ஆபத்து காரணிகளை உருவாக்குகின்றன அடிப்படை ஆபத்து காரணிகளைப் பற்றி நாம் பேசும்போது ஏழை மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி மற்றும் பாதிக்கப்படக்கூடிய கிராமப்புற வாழ்வாதாரங்களைப் பற்றி பேசுகிறோம் ஏனென்றால் அவை குறிப்பாக காலநிலை மாற்றத்தால் மிகவும் பாதிக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக சூறாவளி அல்லது வெள்ளத்தின் தாக்கம் ஏற்பட்டுள்ளது இது முழு விவசாயத் தொழிலையும் விவசாயத் துறையையும் பாதித்துள்ளது குறைந்த பொருளாதார மேம்பாட்டு செயல்முறை மற்றும் சந்தை எவ்வாறு போராடுகிறது என்பதன் காரணமாக விவசாயிகள் தங்கள் பயிர்களை எவ்வாறு சமாளிக்க முடியவில்லை என்பதைப் பார்க்க முடிகிறது அவர்களின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க மற்றும் இந்த அம்சங்கள் அனைத்தும் பாதிக்கப்படக்கூடிய வாழ்வாதாரங்களைப் பற்றி பேசுகின்றன சுற்றுச்சூழல் அமைப்பு வீழ்ச்சியடைகிறது எனவே இந்த பேரழிவுகள் காரணமாக பேரழிவுகள் தொடர்ச்சியான வளர்ச்சி செயல்முறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் அதன் சேவைகளின் தாக்கங்களை எவ்வாறு படிப்படியாக பாதிக்கின்றன என்பது மட்டுமல்லாமல் அவை உண்மையில் எவ்வாறு சீரழிந்துவிட்டன என்பதையும் இது காட்டுகிறது மேலும் இது ஒரு மனித வாழ்விடங்களுக்கு மாற்ற முடியாத சேதம் மற்றும் உலகளாவிய காலநிலை இடர் பரிமாற்றம் மற்றும் சமூகப் பாதுகாப்பிற்கான அணுகல் இல்லாமை ஆபத்து காரணிகளுக்கும் அடிப்படையாகும் ஆகவே அவர்கள் தீவிர ஆபத்து மற்றும் விரிவான அபாயத்திற்கு ஆளாகக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மற்றும் பொருளாதார வலியுறுத்தல்களின் முக்கிய செறிவுகளான தீவிர ஆபத்தை வகைப்படுத்த முயன்றனர் இது புவியியல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மற்றும் பொருளாதார சொத்துக்களை குறைந்த அல்லது மிதமான தீவிர அபாயத்திற்கு வெளிப்படுத்தியது எனவே இது அடிப்படையில் பாதிக்கப்படக்கூடிய சமூகம் அல்லது ஒரு குறிப்பிட்ட குழு மற்றும் அவர்களின் சொத்துக்களின் அம்பலப்படுத்தப்பட்ட அம்சத்தின் அடிப்படையில் உள்ளது சுற்றுச்சூழல் அமைப்பு வீழ்ச்சியடைகிறது எனவே இந்த பேரழிவுகள் காரணமாக பேரழிவுகள் தொடர்ச்சியான வளர்ச்சி செயல்முறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் அதன் சேவைகளில் ஏற்படும் பாதிப்புகளை எவ்வாறு படிப்படியாக பாதிக்கின்றன என்பது மட்டுமல்லாமல் அவை உண்மையில் எவ்வாறு சீரழிந்துவிட்டன என்பதையும் இது காட்டுகிறது மேலும் மனித வாழ்விடங்கள் மற்றும் உலகளாவிய காலநிலைக்கு இது மீளமுடியாத சேதத்தை ஏற்படுத்துகிறது இடர் பரிமாற்றத்திற்கான அணுகல் இல்லாமை மற்றும் சமூகப் பாதுகாப்பு ஆகியவை முக்கிய ஆபத்து காரணிகளாகும் சுற்றியுள்ள வளிமண்டலமும் பாதுகாப்பு பிரச்சினைகள் காரணமாக அது குற்றம் அல்லது விபத்து அல்லது தொழில்துறை விபத்து என இருந்தாலும் அது எங்களுக்கு பாதுகாப்பானது என்பதற்கான உத்தரவாதத்தை சுற்றுச்சூழல் வழங்கவில்லை இது ஒரு மாசு அம்சமாக இருந்தாலும் எவ்வளவு விரைவில் டெல்லி நகரத்திற்குள் நுழைய நீங்கள் மாசுபாட்டின் அளவை உண்மையில் புரிந்துகொள்கிறீர்கள் இதேபோல் உணவு பாதுகாப்பின்மை உணவுப் பாதுகாப்பின்மை பற்றி நாம் பேசும்போது வறட்சி போன்ற மெதுவான கட்ட பேரழிவுகள் உண்மையில் பயிர்களைக் குறைப்பதற்கும் அது சந்தைகளில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கும் ஏழைத் துறையின் வாழ்வாதாரங்களில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் காண்கிறோம் எனவே இது ஒரு அன்றாட ஆபத்து இது ஒரு நிகழ்வின் போது மட்டும் நடக்காது குறைந்தது வளரும் நாடுகளுக்கு இது ஒரு பொதுவான பிரச்சினையாகும் வறுமை பொருளாதார வறுமை மற்றும் பிற வறுமை காரணிகளான சக்தியற்ற தன்மை விலக்கு கல்வியறிவின்மை மற்றும் பாகுபாடு சொத்துக்களை அணுகுவதற்கும் அணிதிரட்டுவதற்கும் மட்டுப்படுத்தப்பட்ட வாய்ப்புகள் எனவே உண்மையில் எங்களிடம் பல தொழில்நுட்ப உள்ளீடுகள் உள்ளன நாங்கள் தமிழ்நாட்டில் பணிபுரியும் போது ஒரு சிறிய உதாரணத்தைக் காட்டுகிறேன் நாங்கள் ஒரு வீட்டிற்குச் சென்றோம் இதனால் அவர்கள் வீட்டிற்குள் ஒரு கழிப்பறை எவ்வாறு கட்டியிருக்கிறார்கள் என்பதைப் பார்க்க முடியும் நாங்கள் அங்கு சென்ற தருணம் எங்களால் உள்ளே கூட செல்ல முடியவில்லை ஏனென்றால் மீனவர் சமூகம் இது ஒரு கழிப்பறை என்று புரியவில்லை மற்றும் அனைத்து மீன் கழிவுகளையும் அதில் போடத் தொடங்கியது மற்றும் துர்நாற்றம் மிகவும் மோசமாக இருந்தது மக்கள் மிகவும் சுகாதாரமற்ற சூழலில் வாழ்ந்து வந்தனர் எனவே இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது இது அடிப்படையில் கழிப்பறை என்றால் என்ன ஒரு கழிப்பறை எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றிய விழிப்புணர்வு இல்லாதது இதேபோல் வெவ்வேறு சாதி போன்ற அமைப்பில் வெவ்வேறு அரசியல் அமைப்புகள் உண்மையில் ஒன்றாக வாழும்போது விஷயங்கள் மாறுபடும் மேலும் இது சக்தி மற்றும் சக்தியற்ற தன்மை ஆகியவற்றைக் கொண்டுள்ளது எனவே உண்மையில் சில சமூகங்கள் அபிவிருத்திச் செயற்பாட்டில் அல்லது வளர்ச்சியின் உரையாடலில் எவ்வாறு விலக்கப்பட்டுள்ளன என்பதைப் பற்றி நாம் பேசும்போது உண்மையில் ஆபத்து செயல்முறைகள் மற்றும் வறுமை அதன் விலக்கப்பட்ட அம்சங்களை அதிகம் சேர்க்கிறது மேலும் அவை அணுகல் பற்றியும் பேசுகின்றன இந்த சொத்துக்கள் மற்றும் வளங்கள் எனவே இந்த பேரழிவு தாக்கங்கள் மற்றும் வறுமை விளைவுகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆகவே பேரழிவு அவர்களை பாதிக்கிறது ஏனென்றால் பெரும்பான்மையான இறப்பு மற்றும் பொருளாதார இழப்பு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மக்கள் வாழ்கின்றனர் மேலும் விளக்க சுனாமியில் உயிர் இழந்த ஏராளமானோர் பெண் நீச்சல் போன்ற சில திறன்கள் இல்லாதிருந்ததாலோ அல்லது தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சித்ததாலோ அது இருந்தது எனவே இதன் பொருள் அடிப்படை திறன்கள் உள்ளன ஆனால் ஆபத்தை எதிர்கொள்வதில் அல்லது குறிப்பிட்ட அதிர்ச்சியை எதிர்கொள்வதில் மட்டுமே அவர்களுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட அணுகல் வழங்கப்படுகிறது எனவே குறிப்பிட்ட குழு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் இதேபோல் ஒரு பொருளாதார இழப்பு குறிப்பாக வறட்சி அல்லது மக்கள் விவசாய நிலங்களை இழந்த வெள்ளம் உள்ளூர் வீட்டு உள்கட்டமைப்பு கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு சேதம் ஏற்படுகிறது அதேசமயம் வறுமை விளைவுகளைப் பற்றி நாம் பேசும்போது அது வருமானம் நுகர்வு நலன்புரி மற்றும் சமத்துவம் ஆகியவற்றில் குறுகிய நடுத்தர அல்லது நீண்ட கால தாக்கங்களைப் பற்றியது எனவே இது அடிப்படையில் பேரழிவு அபாயக் குறைப்பு பற்றிய 2009 உலகளாவிய மதிப்பீட்டு அறிக்கையாகும் இது ஜெனீவா UNISDRல் விவாதிக்கப்பட்ட காலநிலை மாற்றத்துடன் ஆபத்து மற்றும் வறுமை மற்றும் இது ஒரு பேரழிவு ஆபத்து வறுமை தொடர்பு வறுமை பேரழிவு ஆபத்து மற்றும் பாதிக்கப்படக்கூடிய கூறுகளின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறும் போது வளரும் நாடுகளின் சூழலில் இந்த அம்சத்தை பேரழிவு விவாதத்திலிருந்து ஒதுக்கி வைக்க முடியாது வறுமையைப் பற்றி நாம் பேசும்போது வெளிப்படையாக நாம் திறன்கள் மற்றும் திறன்களைப் பற்றி பேசுகிறோம் குறிப்பாக பணக்கார மற்றும் ஏழை நாடுகளில் பேரழிவு அபாயத்தைக் குறைக்கும் திறன்கள் பணக்கார நாடுகளில் அவை செயல்படுத்தப்படும் பேரழிவு அபாயத்தைக் குறைப்பதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்புகளைக் கொண்டுள்ளன அதேசமயம் ஏழ்மையான நாடுகளில் ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் பலவீனமானவை அல்லது இல்லாதவை அல்லது அவற்றைச் செயல்படுத்தும் திறன் குறைவு 1991 முதல் கடலோர ஒழுங்குமுறை மண்டலத்தின் வடிவத்தில் நம்மிடம் உள்ள ஆதாரங்களுடன் இது சரிபார்க்கப்படுகிறது இது 19 முறை திருத்தப்பட்டது 2004 சுனாமி வரை பல கிராமங்கள் அல்லது பல உள்ளூர் அரசாங்கங்கள் இந்த கட்டுப்பாடு இருப்பதை உணரவில்லை இதுதான் செய்யப்பட வேண்டும் 500 மீட்டர் அல்லது குறைந்தபட்சம் 200 மீட்டர் தொலைவில் உள்ள உயரமான அலைக் கோட்டிலிருந்து நாம் விலகிச் செல்ல வேண்டும் அதாவது பேரழிவின் தாக்கத்தை நாம் எதிர்கொள்ளும் வரை இதை கண்டிப்பாக அமல்படுத்த முடியாது இங்கே அவர்கள் பயனுள்ள ஆரம்ப எச்சரிக்கையும் உயிர் இழப்பைக் குறைக்க தகவல் வழிமுறைகளும் உள்ளன அதனால் தான் நான் சக்தி விநியோகம் பற்றி பேசினேன் சக்தி சமமாக ஒதுக்கப்பட்டுள்ள சக்திவாய்ந்த நாடுகளில் இந்த கருவிகள் மற்றும் வழிமுறைகள் மற்றும் வெற்றிகரமாக இயங்குவதற்கான பிணையம் ஆகியவை உள்ளன தகவல்களை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு எவ்வாறு பரப்ப முடியும் தகவல் அனுப்பப்படாத ஏழை நாடுகளில் சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்குச் சொல்வேன் அது பதிலளிக்காத நபர்களாக இருக்கவில்லை முன்கூட்டிய பதிலுடன் இணைக்கப்பட்ட விரிவான தகவல் அமைப்புகள் இல்லாததால் இது ஏற்பட்டது உதாரணமாக சுனாமி தமிழக மாநிலத்திற்கு அல்லது தென்னிந்திய பக்கத்தில் செல்ல 180 நிமிடங்கள் எடுத்தது அலைகள் கரையை அடைய 3 மணி நேரம் 180 நிமிடங்கள் ஆனது அந்த தகவல்கள் அனுப்பப்பட்டு அந்த தகவல்கள் மையத்திலிருந்து மாநில மட்டத்திற்கும் மாவட்ட மட்டத்திற்கும் உள்ளூர் மட்டத்திற்கும் இருந்திருந்தால் நாங்கள் பல உயிர்களைக் காப்பாற்றியிருப்போம் பல கால்நடைகளையும் விலங்குகளையும் காப்பாற்றியிருக்க முடியும் அவசரகால பதில் மற்றும் மருத்துவ முறைகளை நாங்கள் உருவாக்கியிருந்தால் இதைச் செய்ய முடியும் அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதியை அவசர உதவி மற்றும் மீட்டெடுப்பிற்கு திருப்பிவிட வேண்டும் என்பதை இது புரிந்துகொள்கிறது இங்கே அவர்கள் அதிக நிதி வைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த குறிப்பிட்ட பேரழிவு பாதிக்கும் சில கிராமப்புறங்களில் மருத்துவ பராமரிப்பு முறைகளும் அணுகப்படுகின்றன பொதுவாக ஒரு வழக்கமான வளர்ச்சி சூழலில் எத்தனை கிராமப்புற கிராமங்களில் சில மருத்துவ வசதிகள் அல்லது நல்ல தொழில் வல்லுநர்கள் உள்ளனர் என்பதைக் காணலாம் எனவே பேரழிவுகளின் போது எந்தவொரு மருத்துவ உள்கட்டமைப்புகளையும் அணுகுவது கடினம் காப்பீட்டு திட்டங்கள் சொத்து இழப்புகளின் சுமையை பகிர்ந்து கொள்கின்றன ஆனால் வளரும் நாடுகளில் காப்பீடு என்பது ஒரு பெரிய விஷயம் ஒட்டுமொத்தமாக அவர்கள் தங்கள் வீடு சொத்துக்கள் வாழ்க்கையை காப்பீடு செய்ய முயற்சிக்கிறார்கள் எனவே அந்த வகையில் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது வணிகம் பாதுகாக்கப்படுகிறது ஆனால் இங்கே நாம் சொத்து இழப்புகள் மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு எந்தவொரு முக்கியத்துவத்தையும் கொடுக்கவில்லை இதுபோன்ற நிதிக் கருவிகளைப் பற்றி ஒருவர் சிந்திக்க இது மிகவும் முக்கியம் பேரழிவுகள் ஏற்பட்டாலும் கூட அவர் எவ்வாறு பண்புகளை உண்மையில் பாதுகாக்க முடியும் என்பதை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும் எனவே அந்த வகையில் வாழ்க்கையின் தொடர்ச்சி இருக்கும் இது பேரழிவு சுழற்சியின் டேவிட் அலெக்ஸாண்டர்ஸ் வரைபடம் அவர் தாக்கத்தைப் பற்றி பேசுகிறார் அங்கு ஒன்று பாதிப்புக்கு முந்தையது மற்றொன்று அதன் பின் பாதிப்பு மற்றும் இதற்கு முன்பு நாங்கள் தணிப்பு மற்றும் தயாரிப்பைப் பற்றி பேசினோம் அதன் பின் ஏற்பட்ட தாக்கத்திற்காக உடனடியாக பதில் மற்றும் மீட்பு பற்றி பேசுகிறோம் எனவே இது மீண்டும் பதில் செயல்முறை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதோடு தொடர்புடையது மீட்டெடுப்பு செயல்முறை வழக்கமான மேம்பாட்டு செயல்முறையுடன் இணைக்கப்பட வேண்டும் அதனால்தான் தணிப்பு பின்னர் செயல்படுத்தப்பட வேண்டும் இது மிகவும் அமைதியான முன் பாதிப்பு நிலைமை மற்றும் அவசரகால நிலைமை மறுசீரமைப்பு நிலைமை மற்றும் புனரமைப்பு நிலைமை இது ஒரு நேரம் எடுக்கும் செயல் எதுவும் நடக்காதபோது மக்கள் அமைதியாக இருந்தார்கள் என்ன நடக்கப் போகிறது அதற்கு எப்படித் தயார் செய்வது என்று அவர்கள் கவலைப்படவில்லை எனவே பாதிப்புக்கு முந்தைய சூழ்நிலைகளில் கூட பல நேரங்களில் அது என்ன நடக்கப் போகிறது என்பதை மக்கள் உணரவில்லை ஆனால் சில சந்தர்ப்பங்களில் வறட்சி அம்சத்தை அவர்கள் தொடர்ச்சியான பேரழிவுகளை அறிந்திருக்கிறார்கள் ஒருவித தாக்கம் ஏற்படக்கூடும் என்பதை அவர்கள் காண்கிறார்கள் தாக்கத்திற்குப் பிறகு நாம் அவசரநிலை பற்றி நினைக்கிறோம் நிவாரண நடவடிக்கைகள் செயல்படுகின்றன இது உண்மையில் இந்த 5 நிலைகளை எவ்வாறு பார்க்க வேண்டும் மற்றும் அதற்கேற்ப ஒருங்கிணைக்கப்பட்டு திட்டமிடப்பட வேண்டும் ஃபிரடெரிக் குனி பேரழிவுகளை சுட்டிக்காட்டியதும் வளர்ச்சியும் ஒருங்கிணைந்த செயல்முறைகள் மற்றும் தனித்தனியாக இல்லை பாதிப்பின் முன்னேற்றம் இது பென் விஸ்னரால் செய்யப்பட்டது அழுத்தம் மற்றும் வெளியீட்டு மாதிரி எனப்படும் இந்த கட்டமைப்பின் புரிதலுடன் அவர்கள் எவ்வாறு வந்தார்கள் என்பது பற்றி அவர்கள் பேசினர் எனவே உங்களுடன் விவாதிக்கப்பட்டுள்ள மூல காரணங்கள் எங்களிடம் உள்ளன அவை சக்தி கட்டமைப்புகள் வளங்களுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் அரசியல் சித்தாந்தம் அரசியல் அமைப்புகள் மற்றும் பொருளாதார அமைப்புகள் மற்றும் இந்த மூல காரணங்கள் எவ்வாறு மாறும் அழுத்தங்களுக்கு சில கூடுதல் சேர்க்கைகளை உருவாக்கக்கூடிய சித்தாந்தங்கள் எடுத்துக்காட்டாக நிறுவன பயிற்சி பொருத்தமான திறன்கள் உள்ளூர் முதலீடுகள் இல்லாதபோது சந்தைகள் அன்றாட சிக்கல்களை எவ்வாறு உருவாக்கும் என்பது எங்களுக்குத் தெரியாது உதாரணமாக வட கொரியாவின் பத்திரிகை சுதந்திரத்தைப் பற்றி நாம் பேசும்போது வட கொரியாவில் என்ன நடக்கிறது என்பது முழு உலகிற்கும் தெரியாது அதனுடன் எவ்வாறு தொடர்புகொள்வது என்பது ஒருவர் அறிந்திருக்க வேண்டும் மேலும் பத்திரிகை சுதந்திரம் பொது வாழ்க்கையில் நெறிமுறைத் தரங்கள் அன்றாட செயல்முறைகளில் அதிகம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் மற்ற அம்சங்கள் மேக்ரோ சக்திகள் மக்கள்தொகை மாற்றம் விரைவான மக்கள் தொகை மாற்றம் விரைவான நகரமயமாக்கல் மற்றும் ஊனமுற்ற செலவுகள் கடன் திருப்பிச் செலுத்துதல் ஆகியவை உலக வங்கியில் இருந்து நாங்கள் நிறைய கடன்களை எடுத்து வருகிறோம் இந்த குறிப்பிட்ட கடன் எவ்வாறு அதிகரித்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் அது குடிமகனின் வாழ்க்கை மற்றும் அவர்களின் வாழ்வாதாரங்களின் சுமையை எவ்வாறு சேர்க்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் காடழிப்பு என்பது தொழில்துறை விரிவாக்கங்கள் நகரங்களின் விரிவாக்கம் மற்றும் காலநிலை மாற்றத்தை பாதிக்கிறது இது மீண்டும் டி ஆருடன் தொடர்புடையது மண்ணின் உற்பத்தித்திறன் குறைவு பல சந்தர்ப்பங்களில் விவசாயம் எவ்வாறு மீன்வளர்ப்புகளாக மாற்றப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீன்வளர்ப்பு ஒரு கட்டத்தில் இழப்புகளாக மாறியுள்ளது மீண்டும் அவர்கள் விவசாயத்திற்கு வர விரும்புகிறார்கள் அவர்கள் இதுபோன்ற பல சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் மேலும் இது மண்ணின் உற்பத்தித்திறனையும் குறைக்கிறது இருப்பினும் இது நில பயன்பாட்டிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு தொழில்துறை நில பயன்பாட்டைப் பற்றி நாம் பேசினால் அது சுற்றியுள்ள மண்ணின் தன்மையை எவ்வாறு மாசுபடுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் முக்கியமானது மேலும் இது சில வகையான மரங்கள் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை பாதிக்கும் இது ஒரு பாதுகாப்பற்ற நிலைக்கு விளைகிறது ஒருபுறம் பாதுகாப்பற்ற கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பில் மக்கள் வாழும் ஆபத்தான இடங்களைப் பற்றி நாம் பேசும்போது ஏழை நாடுகளில் அவர்களில் பலருக்கு தற்போதுள்ள கட்டமைப்புகளைப் பாதுகாக்க பணம் இல்லை மக்கள் பழக்கமான இடங்களில் வாழ முனைகிறார்கள் வாழ்வாதாரங்கள் ஆபத்தில் உள்ளன மற்றும் வருமான நிலைகள் குறைவாக உள்ளன வெனிசுலாவின் விஷயத்தை நாம் கவனிக்கிறோமானால் நிதி சூழ்நிலைகள் உலக அளவில் ஒட்டுமொத்த சமூகத்தையும் எவ்வாறு சீர்குலைத்து வருகின்றன என்பதைக் காணலாம் மேலும் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் போது அது ஒட்டுமொத்த சமுதாயத்தில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதையும் இது தொடர்புபடுத்துகிறது சமூக உறவுகள் ஆபத்தில் உள்ள சிறப்புக் குழுக்கள் உள்ளூர் நிறுவனங்களின் பற்றாக்குறையால் ஒரு இலக்கு குழுவாக இருக்கலாம் பொது நடவடிக்கைகள் மற்றும் நிறுவனங்களைப் பற்றி நாம் பேசும்போது இங்குதான் ஆயத்தம் முக்கியத்துவம் பெறுகிறது ஏனெனில் அவர்களில் பெரும்பாலோர் அரசியல் நிறுவனங்களை நம்பவில்லை அவர்கள் தயாரிப்புத் திட்டத்திற்கு நிதியளிக்கவில்லை ஏனெனில் அது தெரியவில்லை பேரழிவு நடக்குமா இல்லையா என்பது அவர்களுக்குத் தெரியவில்லை ஆனால் மிகவும் புலப்படும் திட்டங்கள் பெரும்பாலும் பேரழிவிற்குப் பிறகு கவனம் செலுத்துகின்றன நாங்கள் பல வீடுகளை கட்டியுள்ளோம் பல படகுகளை வழங்கியுள்ளோம் பல வாழ்வாதாரங்களை வழங்கியுள்ளோம் ஆனால் அதற்கு முன்னர் பயிற்சி திட்டங்கள் என்ன ஆரம்பகால எச்சரிக்கை முறைகள் என்ன என்பதை நாங்கள் ஆராய்ந்தோம் உள்ளூர் நோய்களின் பரவல் இது ஆபத்துக்குள்ளான ஒரு சமூகத்தை அமைத்து பின்னர் இருக்கும் இயற்கை ஆபத்துகளுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்குகிறது அதனால்தான் ஒரு உந்துதல் மற்றும் இழுக்கும் செயல்முறை செயல்படுகிறது இதன் பொருள் ஒருபுறம் ஆபத்துகள் மற்றும் மறுபுறம் தொடர்ச்சியான மாறும் அழுத்தங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதற்கான மூல காரணங்கள் மற்றும் அவை உண்மையில் அழுத்தப்பட்ட சூழ்நிலையை எவ்வாறு கொண்டு வருகின்றன அங்குதான் சுபாஜோதி சமதார் விளக்கியிருக்கலாம் ஆபத்து HxV அதாவது பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஆபத்து சேர்க்கப்பட்டதும் ஆபத்து கூறு காணப்படுவதும் இதுதான் 2005 முதல் 2015 வரையிலான செயலுக்கான ஹியோகோ கட்டமைப்பைப் பற்றி நாம் பேசும்போது கட்டமைப்பிற்குத் திரும்பி வருகிறோம் இவை அவை நிறுவிய 5 கொள்கைகள் ஒன்று பேரழிவு அபாயக் குறைப்பு டி ஆர் என்பது ஒரு தேசிய மற்றும் உள்ளூர் முன்னுரிமையாகும் இது நடைமுறைப்படுத்துவதற்கான வலுவான நிறுவன அடிப்படையாகும் எனவே இது ஒரு தேசிய முன்னுரிமை மட்டுமல்ல அது தேசிய மற்றும் உள்ளூர் முன்னுரிமையுடன் செல்ல வேண்டும் பேரழிவுகளை அடையாளம் காணவும் மதிப்பீடு செய்யவும் கண்காணிக்கவும் மற்றும் ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகளை மேம்படுத்தவும் அனைத்து மட்டங்களிலும் பாதுகாப்பு மற்றும் பின்னடைவு கலாச்சாரத்தை உருவாக்க அறிவு புதுமை மற்றும் கல்வியைப் பயன்படுத்துங்கள் எனவே ஆயத்த திட்டங்கள் மூலம் இந்த பாதுகாப்பு கலாச்சாரத்தை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை காரணிகளைக் குறைக்கவும் இந்த அடிப்படை மூல காரணங்களைக் குறைக்க நாம் செயல்படுத்தக்கூடிய உத்திகள் யாவை அனைத்து மட்டங்களிலும் பயனுள்ள பதிலுக்கான பேரழிவு தயார்நிலையை வலுப்படுத்துங்கள் இது ஒரு அலகு அல்லது ஒரு உள்ளூர் மட்டத்தில் மட்டுமல்ல அது வெவ்வேறு அளவுகளிலும் வெவ்வேறு நிலைகளிலும் செயல்பட வேண்டும் அதிரடிக்கான ஹியோகோ கட்டமைப்பைப் பின்தொடரவும் பேரழிவு அபாயக் குறைப்புக்கான செண்டாய் கட்டமைப்பை இது 2015 முதல் 2030 வரை அமைக்கிறது மேலும் இந்த முழு நோக்கமும் வழிகாட்டும் கொள்கைகளுக்கு எவ்வாறு உதவுகிறது என்பது குறித்து சில ஸ்லைடுகளில் முன்வைக்க முயற்சிப்பேன் எனவே இது சிறிய அளவிலான மற்றும் பெரிய அளவிலான இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட அபாயங்கள் மற்றும் தொடர்புடைய சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப மற்றும் உயிரியல் அபாயங்கள் மற்றும் அபாயங்களால் ஏற்படும் அடிக்கடி மற்றும் அடிக்கடி நிகழும் திடீர் மற்றும் மெதுவாக ஏற்படும் பேரழிவுக்கு பொருந்தும் அனைத்து மட்டங்களிலும் மற்றும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியில் பேரழிவு அபாயத்தின் பல ஆபத்து நிர்வாகத்தை வழிநடத்துவதை இது நோக்கமாகக் கொண்டுள்ளது இங்கே நாம் ஒரு குறிப்பிட்ட வகை பேரழிவை மையமாகக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அது பூகம்பம் அல்லது வறட்சி அல்லது சுனாமி மட்டுமல்ல பல ஆபத்து அணுகுமுறையையும் நாம் கவனிக்க வேண்டும் உதாரணமாக உத்தரகண்டில் 2013 இல் மேகமூட்டம் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டது வெள்ளத்தால் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன எனவே பல ஆபத்து ஏற்படக்கூடிய பகுதிகள் இருந்தன அப்படித்தான் நாம் ஒரு பேரழிவை மட்டும் கையாள்வதில்லை ஆனால் அது குறிப்பிட்ட தள மட்டத்தில் அனைத்து மட்டங்களிலும் மற்றும் பிராந்திய மட்டத்திலும் பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியில் பேரழிவு அபாயத்தின் பல ஆபத்து மேலாண்மைடன் செல்ல வேண்டும் இதன் விளைவு என்ன பேரழிவு ஆபத்து மற்றும் உயிர்கள் வாழ்வாதாரங்கள் மற்றும் சுகாதாரம் மற்றும் நபர்கள் வணிகங்கள் சமூகங்கள் மற்றும் நாடுகளின் பொருளாதார உடல் சமூக கலாச்சார மற்றும் சுற்றுச்சூழல் சொத்துக்களின் கணிசமான குறைப்பு அவர்கள் இந்த உத்திகளை மேம்படுத்த வேண்டும் மற்றும் இந்த இழப்புகளை எவ்வாறு குறைக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒருங்கிணைந்த மற்றும் உள்ளடக்கிய அமைப்புகளை செயல்படுத்துவதன் மூலம் புதியதைத் தடுப்பது மற்றும் இருக்கும் பேரழிவு அபாயத்தைக் குறைப்பது குறிக்கோள் இவை இரண்டு முக்கியமான குறிக்கோள்கள் ஒருங்கிணைந்த டி ஆர் மற்றும் உள்ளடக்கிய டி ஆர் integrated DRR and inclusive DRR இது பொருளாதார கட்டமைப்பு சட்ட சமூக சுகாதாரம் கலாச்சார கல்வி சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப அரசியல் மற்றும் நிறுவன நடவடிக்கைகள் பற்றி பேசுகிறது இது ஆபத்து வெளிப்பாடு மற்றும் பேரழிவின் பாதிப்பைத் தடுக்கும் மற்றும் குறைக்கும் இதனால் பதில் மற்றும் மீட்புக்கான ஆயத்தத்தை அதிகரிக்க முடியும் இதனால் பலப்படுத்துகிறது பின்னடைவு எனவே அவர்கள் அமைத்துள்ள இலக்குகள் என்னவென்றால் அவை 2030 க்குள் உலகளாவிய பேரழிவு இறப்பைக் குறைக்க வேண்டும் 2020 மற்றும் 2030 க்கு இடையில் ஒவ்வொரு 1 லட்சம் உலக இறப்புக்கும் சராசரியைக் குறைக்க வேண்டும் 5 முதல் 15 வரை ஒப்பிடும்போது அவர்கள் இலக்குகளை அமைக்க முயற்சிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட மக்களின் இந்த குறைப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் நேரடி பேரழிவு பொருளாதார இழப்பைக் குறைப்பது மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்புக்கு பேரழிவு சேதம் மற்றும் அடிப்படை சேவைகளை சீர்குலைப்பது பற்றி மீண்டும் பேசுகிறோம் தேசிய மற்றும் உள்ளூர் பேரழிவு உள்ள நாடுகளின் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரிக்கவும் தேசிய நடவடிக்கையை பூர்த்தி செய்ய போதுமான நிலையான ஆதரவின் மூலம் சர்வதேச ஒத்துழைப்பை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை அறிவோம் தேசிய செயல்பாட்டுத் திட்டங்கள் உண்மையில் சர்வதேச ஒத்துழைப்புடன் எவ்வாறு தொடர்புபடுத்த முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் 2030 ஆம் ஆண்டளவில் பல ஆபத்தான ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் பேரழிவு அபாயத் தகவல்களுக்கான அணுகல் அதிகரிப்பு மற்றும் கிடைக்கும் தன்மை அவை இந்த இலக்குகளை அமைத்துள்ளன எனவே செயலின் முன்னுரிமைகள் என்ன முதலாவதாக பேரழிவு அபாயத்தை முதல் கட்டத்தில் புரிந்துகொள்வது இரண்டாவதாக பேரழிவு அபாய நிர்வாகத்தை வலுப்படுத்துதல் மற்றும் பேரழிவு அபாயத்தை நிர்வகித்தல் எனவே மேலாண்மை மற்றும் ஆளுகை முன்னோக்கை எவ்வாறு மீளமைப்பதற்கான பேரழிவு அபாயக் குறைப்பில் முதலீடு செய்வது என்பது சமூக மற்றும் பொருளாதார அம்சங்களை மேம்படுத்துவதற்கும் பயனுள்ள பதிலுக்கான பேரழிவுத் தயாரிப்பை மேம்படுத்துவதற்கும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் கட்டமைப்பு மற்றும் கட்டமைப்பு அல்லாத நடவடிக்கைகள் இரண்டுமே அவசியம் மீட்பு மறுவாழ்வு மற்றும் புனரமைப்பு ஆகிய இரண்டிலும் சிறந்தது எனவே இவை அவை நிறுவிய முன்னுரிமைகள் இந்த முழு சமுதாயமும் எவ்வாறு ஈடுபட முடியும் மீண்டும் எவ்வாறு சிறப்பாக உருவாக்கப்பட வேண்டும் உருவாக்கத்தைத் தடுப்பதற்கும் இருக்கும் பேரழிவு அபாயத்தைக் குறைப்பதற்கும் அவர்கள் வழிகாட்டும் கொள்கைகளை நிறுவுகிறார்கள் எனவே அவற்றை திரும்பப் பெறுவது மட்டுமல்ல நாம் எவ்வாறு சிறப்பாக விஷயங்களை மேம்படுத்த முடியும் முழு புரிதலும் அதிகாரமளித்தல் பற்றி பேசுகிறது எனவே டி டி பின்னடைவை வரையறுக்கிறது எனவே பின்னடைவு என்ற சொல் டி ஆரின் ஒரு முக்கிய பரிமாணமாக மாறியுள்ளது இதைத்தான் டி டி இங்கிலாந்தின் சர்வதேச மேம்பாட்டுத் துறை என்று வரையறுக்கிறது பராமரிப்பதன் மூலம் அல்லது மாற்றுவதன் மூலம் மாற்றங்களை நிர்வகிக்க நாடுகள் சமூகங்கள் மற்றும் குடும்பங்களின் திறனை இது பரிந்துரைக்கிறது பூகம்பங்கள் வறட்சி அல்லது வன்முறை மோதல்கள் போன்ற அதிர்ச்சிகள் அல்லது அழுத்தங்களின் போது அவர்களின் நீண்டகால வாய்ப்புகளை சமரசம் செய்யாமல் வாழ்க்கைத் தரம் ஏற்படலாம் எனவே நீங்கள் அவர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை சமரசம் செய்யவில்லை ஆனால் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ அல்லது ஒரு நாட்டிற்கோ அல்லது ஒரு சமூகத்துக்கோ வந்துள்ள அந்த வகையான மாற்றம் மன அழுத்தம் அல்லது அதிர்ச்சியை அவர்களால் நிர்வகிக்க முடிகிறது மேலும் அவர்கள் அதை எவ்வாறு சமரசம் செய்யாமல் பார்க்க முடியும் அவர்களின் நீண்டகால வாய்ப்புகள் நாம் செல்லக்கூடிய இன்னும் சில கட்டமைப்புகள் உள்ளன ஒன்று நிலையான வாழ்வாதார கட்டமைப்பாகும் இதை 1999 இல் டி டி மீண்டும் உருவாக்கியுள்ளது இது மூலதனத்தைப் பற்றி பேசுவதை நீங்கள் காணலாம் ஏனென்றால் அவை ஒரு சொத்து கட்டமைப்பாகவும் தனிநபர் அல்லது ஒரு சமூகம் எவ்வாறு பயன்படுத்துகின்றன அவர்கள் எவ்வாறு வாழ்வாதாரங்களை உருவாக்குகிறார்கள் மற்றும் மேம்படுத்துகிறார்கள் அவற்றின் திறன்களை மேம்படுத்துகிறார்கள் சில நேரங்களில் மனித மூலதனம் அவர்களுக்கு மிகவும் அணுகக்கூடியது மற்றும் சில நேரங்களில் இயற்கை மூலதனம் எனவே அந்த வகையில் சமூகங்கள் தங்களிடம் உள்ள திறன்களில் இந்த வளங்களை அணுக முனைகின்றன அவர்கள் வாழ்வாதார வாய்ப்புகளை நிலைநிறுத்துகிறார்கள் கானா தங்க வளத்தை அதிகம் கொண்டுள்ளது இது ஒரு பணக்கார நாடா இதன் பொருள் இயற்கை வளங்களைக் கொண்ட பிறகும் சில வரம்புகள் உள்ளன ஒரு நாடு அதன் திறன்களில் இன்னும் இல்லை பாதிப்புச் சூழலில் விவாதிக்கப்பட்டபடி இந்த திறன்களைப் பாதிக்கும் விதத்தில் இது எவ்வாறு கொடுக்கிறது மற்றும் எடுத்துக் கொள்ள வேண்டும் அவை எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன இந்த வளங்களை சமூகம் எவ்வாறு நிர்வகிக்கிறது எனவே பாதிப்புச் சூழல் அல்லது வறுமை சூழல் இந்த அணுகலைச் செயல்படுத்துவதில் அல்லது செயல்படாத ஒரு அடிப்படை நிகழ்வாக செயல்படுகிறது உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகள் இந்த அணுகலின் நேரடி தாக்கத்தைக் கொண்டுள்ளன நிர்வாக நிலைமை கொள்கைகள் நிறுவனங்கள் மற்றும் செயல்முறைகள் அவை உண்மையில் எவ்வாறு செயல்படுகின்றன எனவே இது இயற்கை மனித சமூக மற்றும் உடல் மற்றும் நிதி மூலதனத்தால் மட்டுமல்ல சில நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது மக்கள் தங்கள் சொத்துக்களை நிர்வகிக்கும் மற்றும் அவர்களின் வாழ்வாதார தேர்வுகளைச் செய்வதற்கான கலாச்சார காரணிகளாகும் இங்கே நாம் டி டி களின் பின்னடைவு கட்டமைப்பைப் பற்றி பேசுகிறோம் ஒன்று சூழலைப் பற்றி முழு அமைப்பு மற்றும் செயல்முறைகளைப் பற்றி பேசும் முதல் பகுதி அதுதான் பாதிப்பு சூழல் அரசியல் சூழல் மக்கள்தொகை சூழல் சமூக சூழல் மற்றும் அது எவ்வாறு புவியியல் ரீதியாக உள்ளது நிலைநிறுத்தப்பட்டது இது எந்த வகையான அரசியல் நிறுவனம் என்றும் அறியப்படுகிறது இந்த சட்டகம் ஒரு அமைப்பின் ஒரு பகுதியாக அல்லது ஒரு செயல்முறையாகும் பின்னர் இடையூறு எவ்வாறு ஒரு மன அழுத்தமாக அல்லது அதிர்ச்சியாக வருகிறது மற்றும் இந்த இடையூறுகளை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றன அவை எவ்வாறு உணர்திறன் போன்றவை இது வெளிப்பாடு உணர்திறன் மற்றும் தகவமைப்பு திறன் அவர்கள் இதை எவ்வாறு மாற்றியமைக்க முடியும் இந்த இடையூறுக்கான எதிர்வினை சிறப்பாக முன்னேறுகிறது மீட்கப்படுகிறது ஆனால் முன்பை விட மோசமாக சரிந்தது எனவே இந்த அழுத்தங்கள் மற்றும் அதிர்ச்சிகளுக்கு முழு திறனும் எவ்வாறு பதிலளிக்க முடியும் என்பதற்கான வழிகள் இவை எனவே நாம் பின்னடைவைப் பற்றி பேசும்போது முதலில் எதற்கு பின்னடைவு யாரால் நெகிழ்ச்சி பின்னடைவு எப்போது இந்த எல்லா நேர காரணிகளிலும் சூழல் காரணி மற்றும் நிலை காரணி மிகவும் முக்கியமானது பேரழிவு சூழலில் திட்ட சுழற்சியைப் பற்றி நாம் பேசும்போது இவை நாம் கவனிக்க வேண்டிய 6 அம்சங்கள் நிரலாக்க அடையாளம் மதிப்பீடு நிதி செயல்படுத்தல் மற்றும் பரிணாமம் அவர்களில் பலர் கவனிக்காத மிக முக்கியமானது இது நிரலாக்கத்தில் இது உண்மையில் ஒத்துழைப்புக்கான பொதுவான வழிகாட்டுதல்களையும் கொள்கைகளையும் அமைக்கிறது கவனம் செலுத்தும் பகுதிகளின் ஒப்பந்தம் எனவே இது திட்டத்தையும் வரையறுக்கும் அடையாளம் காணல் உண்மையான பிரச்சினைகள் என்ன என்பதை நாங்கள் அடையாளம் காண்போம் சிக்கல்களை பகுப்பாய்வு செய்வோம் பங்குதாரரின் ஆர்வத்தில் என்ன தேவைகள் அவை எவ்வாறு யோசனைகளை முன்வைக்கின்றன எவ்வாறு முடிவு செய்வது மதிப்பீடு மதிப்பீடு பங்குதாரர்களின் பார்வைகள் மற்றும் பொருத்தங்களின் கணக்குகளாகக் கருதப்படுகிறது அது அதன் நிதி பகுதியைப் பற்றி பேசுகிறது நாள் முடிவில் நிதி அம்சத்தை நாம் கவனிக்க வேண்டும் திட்டத்தை யார் விளம்பரப்படுத்தப் போகிறார்கள் எவ்வளவு வளங்கள் உள்ளன கூட்ட நிதி அல்லது சமூக மூலங்களிலிருந்து அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலிருந்து நிதியை எவ்வாறு இழுப்பது இந்த முழு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் மற்றும் முக்கியமாக நிதி முடிவுகளை சுழற்சியின் வெவ்வேறு புள்ளிகளில் எடுக்க வேண்டும் எனவே ஒருவர் இடைக்காலமாக மதிப்பாய்வு செய்ய வேண்டும் செயல்படுத்தல் ஒப்புக் கொள்ளப்பட்ட வளங்களைப் பற்றி நாங்கள் கூறும்போது இந்த திட்டமிட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எவ்வாறு செயல்படுத்தப் போகிறோம் என்பதுதான் மானிட்டர் முன்னேற்றத்தைக் காண வேண்டும் மற்றும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு மாற்றியமைக்க வேண்டும் நீங்கள் ஏதேனும் ஒரு திட்டத்தைத் தொடங்கினீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் எனவே நாம் அதை எவ்வாறு சரிசெய்ய வேண்டும் முழு திட்ட நிர்வாகமும் எவ்வாறு திட்டமிடப்பட்டுள்ளது அதை முடித்த பிறகு என்ன வகையான திட்டங்கள் சாதனைகள் மற்றும் தாக்கங்கள் மற்றும் அது எந்த வகையான கற்றல்களைக் கொடுத்தது என்பதைப் பார்க்க வேண்டும் இதனால் அதை மற்ற திட்டங்களுக்கு எடுத்துச் செல்ல முடியும் எனவே ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இவை ஆரில் அரசாங்கத்தின் பாத்திரங்களையும் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள் இது பல பாத்திரங்களை வகிக்கிறது ஒன்று டி ஆர் பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குபவர் ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகள் அவசரகால பதில் வெளியேற்ற முகாம்கள் மற்றும் சுகாதாரத் துறை ஆகியவற்றைப் பராமரித்தல் இடர் தவிர்ப்பவர்களாக பொது உள்கட்டமைப்பில் முதலீடுகளை உறுதி செய்வது சுற்றுச்சூழல் அபாயங்களில் பாதுகாக்கப்படுகிறது இந்த பொது உள்கட்டமைப்பு அனைத்தும் இந்த ஆபத்துகளிலிருந்து எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பதன் மூலம் திட்டமிடப்பட்டுள்ளன தனியார் துறை நடவடிக்கைகளின் கட்டுப்பாட்டு பரிமாணத்திற்கான கட்டுப்பாட்டாளர்களாக பல முகவர் பேரழிவுக்கு முன்வருகிறார் ஒருவேளை இது ஒரு வணிகமாக மாறும் ஆனால் ஒரு அரசாங்கம் எவ்வாறு கண்காணிக்க வேண்டும் இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதைப் பார்க்க வேண்டும் கூட்டு நடவடிக்கை மற்றும் தனியார் துறை நடவடிக்கைகளின் ஊக்குவிப்பாளர்களாக பொதுக் கல்வி மற்றும் தயார்நிலை மற்றும் வணிக தொடர்ச்சியை மேற்பார்வையிட வேண்டும் அவர்கள் பல பங்குதாரர் நடவடிக்கைகள் மற்றும் டிஆர்ஆர் கூட்டாண்மைகளின் ஒருங்கிணைப்பாளர்கள் எனவே இது பொதுத்துறை மற்றும் பொது தனியார் உள்ளூர் தேசிய மற்றும் சர்வதேச ஒருங்கிணைப்பு ஆகும் அரசாங்கம் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு அரசியல் சூழலில் முடிவெடுப்பது பற்றி நாம் பேசும்போது இந்த முழு சுழற்சி எவ்வாறு நிகழ்கிறது உதாரணமாக ஒரு நிகழ்விலிருந்து உங்களுக்கு மன அழுத்தம் உள்ளது மேலும் பல்வேறு தரவுகளின் வடிவத்தில் ஒரு தொழில்நுட்ப உள்ளீடுகள் நம்பகமான வடிவங்களுக்கு வருகின்றன அது நம்பகத்தன்மையைக் கொண்டுவருகிறது எனவே இங்குதான் அறிவாற்றல் பகுதி செயல்பாட்டுக்கு வருகிறது தொழில்முறை விவேகத்தின் நம்பகமான தகவல்கள் இங்குதான் வருகின்றன உள்ளகப்படுத்தப்பட்ட குழுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எதிர்க்கட்சி குழுக்கள் விளிம்பு குழுக்கள் இருப்பதால் உள்ளூர் காரணிகள் ஆளுமைகள் வேலை வாய்ப்புகள் மற்றும் அனைத்து தொழில்முறை விருப்பமும் பொது மற்றும் தனியார் ஆர்வமும் எடுக்கப்படுகின்றன எனவே நீங்கள் ஏதாவது செயல்படுத்த விரும்பினால் அது எப்போதும் ஜனநாயகத்தில் இருக்கும் சூழல் வெவ்வேறு எதிர்ப்புகள் வேறு வார்த்தையைக் கொண்டுள்ளன அதில் வெவ்வேறு பங்கு உள்ளது மற்றும் செயல்பாட்டில் நிறைய அழுத்தங்கள் உள்ளன சட்டரீதியான தடைகள் அரசியல் அதிகாரம் தொழில்முறை நெறிமுறைகள் ஆகியவை முடிவெடுக்கும் செயல்பாட்டில் பங்களிக்கும் நிறுவன காரணிகள் பொருளாதார சூழல் நிதி அம்சம் செலவு போக்குகள் அரசியல் ரீதியாக தீர்மானிக்கப்படுகின்றன ஏனெனில் சில நேரங்களில் இந்த முழு வணிக செயல்முறையும் வெவ்வேறு முன்னுரிமைகளில் செயல்படும் எனவே இது போன்ற ஒரு ஜனநாயக சூழ்நிலையில் நிதி அம்சம் இன்னும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் பகுத்தறிவு முடிவெடுப்பு மற்றும் கருத்தியல் மாற்றங்கள் மற்றும் தோல்வியின் அபாயத்தைப் பற்றி அது எவ்வாறு பேசுகிறது என்பதைப் பற்றி நாம் பேசும் சட்டபூர்வமான தன்மை இவை முடிவெடுக்கும் செயல்முறை முடிவுகள் அல்லது முடிவுகள் அல்லாதவை வழக்கமானவை அல்லது வழக்கமானவை அல்ல பின்னர் அவை எவ்வாறு விளைவுகளை பாதிக்கின்றன இந்த முடிவுகள் திட்டங்கள் வடிவத்தில் இருந்தாலும் அல்லது செயலற்றதாக இருந்தாலும் தொழில்நுட்ப தரவு கணக்கெடுப்புகள் மற்றும் சில நிறுவன அல்லது அரசியல் அம்சங்களில் செயல்படக்கூடியது போன்ற கணக்கெடுப்புகளின் வடிவத்தில் இருக்கலாம் அவர்கள் திட்டங்கள் பாலின மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் ஆலோசனை வணிக தொடர்ச்சி மற்றும் பக் பாஸிங் மற்றும் நோக்கம் மற்றும் திட்டமிடப்படாத விளைவுகளைப் பற்றி பேசுகிறார்கள் எனவே முடிவெடுக்கும் செயல்முறையில் பலவிதமான உள்ளீடுகள் வருவது இதுதான் இது மிகப் பெரிய நிர்வாக அமைப்பு சமூக ஈடுபாடு மற்றும் பங்கேற்பைப் பற்றி நாம் பேசும்போது முதலில் இரண்டு அம்சங்களைப் பார்க்க வேண்டும் ஒன்று வழிகாட்டி சார்ந்ததாகும் மற்றொன்று பங்கேற்பு சார்ந்ததாகும் ஆனால் அது முற்றிலும் வழிநடத்தப்படும்போது உங்களிடம் ஏதேனும் இல்லாதபோது தெரிந்து கொள்வது எளிதானது உங்களிடம் கட்டுப்பாடு இல்லாதபோது கையாளுதலைப் பார்ப்பது வெளிப்படையாக ஒரு வெளிப்புற நிறுவனம் உள்ளது இது உங்களைக் கட்டுப்படுத்தும் திறனைக் கொண்டுள்ளது அதுதான் வழிகாட்டி சார்ந்ததாகிறது கட்டுப்பாட்டின் அதிகரிப்பு பற்றி நீங்கள் பேசும்போது அந்த புனலை விரிவுபடுத்தும்போது அது கையாளுதல் தெரிவித்தல் ஆலோசனை செய்தல் ஒத்துழைத்தல் மற்றும் அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றிலிருந்து செல்கிறது ஆகவே திட்ட முடிவெடுப்பதில் சமூக கட்டுப்பாட்டின் அளவு மற்றும் அதிகாரமளித்தல் இந்த கட்டுப்பாட்டை எவ்வாறு கொண்டிருக்கும் என்பது ஒரு பரந்த அம்சமாக மாறும் இவை ஒரு சில கட்டமைப்புகள் என்று நான் நினைக்கிறேன் நான் அறிமுகப்படுத்த முயற்சித்தேன் வரவிருக்கும் வகுப்பில் நாங்கள் ஒரு சில கருவிகள் மற்றும் டி ஆர் மிக்க நன்றி